ஆகவே டிஃபரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் என்ஜினீயர்ஸ் குறித்த வீடியோ கோர்ஸ் நம்மிடம் உள்ளது இந்த கோர்ஸில் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டினரி டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன் மற்றும் பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களை எவ்வாறு சால்வ் செய்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் நாம் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களின் வரையறை உடன் தொடங்கினோம் மற்றும் இது முதல் ஆர்டர் லீனியர் அல்லது நான் லீனியர் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன் ஆக இருக்க முடியும் என்று ஆர்டினரி டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷனை கருதியுள்ளோம் மேலும் சில பார்மில் உள்ள ஈக்குவேஷன் முதல் ஆர்டர் ஈக்குவேஷன் அனைத்து ஈக்குவேஷன்களும் அனலிடிகலி சால்வ் செய்யக்கூடிய அனைத்து ஈக்குவேஷன்களையும் வழங்கியுள்ளோம் எனவே நாம் முதல் ஆர்டர் ஈக்குவேஷனில் அந்த வகையை சால்வ் செய்ய மெத்தெட்கள் கொடுக்கப்பட்டு பின்னர் நாம் இரண்டாவது ஆர்டர் ஈக்குவேஷனை பார்த்துள்ளோம் இரண்டாவது ஆர்டர் ஈக்குவேஷன் அல்லது எந்த ஆர்டர் ஈக்குவேஷனாக இருந்தாலும் அது ஒரு விஷயம் அல்ல எந்த ஆர்டர் டிஃப்பரன்சியல் ஈக்குவேஷனையும் நீங்கள் முதல் ஆர்டர் ஆடினரி டிஃப்பரன்சியல் ஈக்குவேஷனாக மாற்றலாம் ஆனால் வெக்டார் வேலுட் பங்ஷனுக்கான ஈக்குவேஷன் போல இருக்கும் அதாவது நீங்கள் முதல் ஆர்டர் கப்பில்ட் ஈக்குவேஷன்களின் சிஸ்டத்தை கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் கப்பில்ட் ஈக்குவேஷன்களின் சிஸ்டம் உள்ளது அதாவது இவ்வாறு தான் n ஆவது ஆர்டர் ஈக்குவேஷனாகிறது எனவே அது ஜெனரல் n ஆவது ஆர்டர் ஈக்குவேஷன் ஆனால் நீங்கள் லீனியர் n ஆவது ஆர்டர் ஈக்குவேஷன் அல்லது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனை கருத்தில் கொண்டால் உண்மையில் இது ஒரு லீனியர் ஈக்குவேஷனின் சில பண்புகளைக் கொண்டுள்ளது எனவே முக்கியமான பண்புகளில் ஒன்று உங்களுக்கு ஒரு சொலுஷன் வழங்கப்பட்டால் அது எப்போதும் முக்கியமான பண்புகளில் ஒன்று அது 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொலுஷன்களை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும் எனவே நீங்கள் 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொலுஷன்களைப் பெற்றவுடன் நீங்கள் ஒரு லீனியர் காம்பினேஷனை உருவாக்கலாம் மற்றும் அதை 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் உடன் ஜெனரல் சொல்யூஷன் ஆக எழுதலாம் எனவே ஏபிள் ஃபார்முலாவை Abel's formula நாம் உருவாக்கியுள்ளோம் நாம் ஏபிள் ஃபார்முலாவை டெரைவ் செய்துள்ளோம் இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சொலுஷன் வழங்கப்பட்டால் இந்த ஏபிள் ஃபார்முலாவின் மூலம் நாம் மற்ற சொலுஷன்களை காணலாம் மேலும் எளிமையான ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷனை நாம் சால்வ் செய்தோம் மற்றும் நீங்கள் எந்த சொலுஷனையும் காணமுடியாதபோது நாம் உண்மையில் டெரைவ் செய்தோம் பவர் சீரிஸ் முறையின் மூலம் நாம் கண்டறிந்தோம் இரண்டையும் 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொலுஷன்கள் மற்றும் அதில் உங்களிடம் அந்த பாயிண்ட்டை டிபண்ட் பண்ணி இருக்கும் அது சிங்குலர் பாயிண்டா அல்லது இல்லையா என்பதைப் பார்த்தோம் உங்களிடம் சிங்குலர் பாயிண்ட் இல்லையென்றால் உண்மையில் 2 லீனியர் இண்டிபெண்டன்ட் சொலுஷன்களை பவர் சீரிஸ் சொலுஷன்களாகக் காணலாம் பாயிண்ட்களை சுற்றி நம்மிடம் சிங்குலர் பாயிண்ட் இருந்தால் இந்தப் பக்கம் அல்லது அந்தப் பக்கம் இருந்தால் உங்கள் சொலுஷன்கள் 2 லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொலுஷன்கள் அதாவது ஃப்ரோபீனியஸ் முறையால் இது ஆயிலர் காச்சி சமன்பாட்டால் மோட்டிவேட் செய்யப்பட்டது எனவே நம்மிடம் என்ன முறை இருந்தாலும் இந்த பவர் சீரிஸ் முறை மற்றும் ஃப்ரோபீனியஸ் சீரிஸ் முறை இதன் அடிப்படையில் நாம் உண்மையில் லெஜென்டர் ஈக்குவேஷன் Legendre's equation பெசல் ஈக்குவேஷன் போன்ற சில பிசிகல் ஈக்குவேஷன்களைப் பயன்படுத்தினோம் மற்றும் பவுண்டேட் சொலுஷன்களை மட்டுமே நாம் கருத்தில் கொண்டு அவற்றை லெஜென்ட்ர் பாலினாமியல் மற்றும் பெசல் பன்ஷன்களாக வரையறுத்துள்ளோம் இவை இயற்பியல் அறிவியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் பல பிஸிகல் சிச்சுவேஷன் இந்த வகையான ஈக்குவேஷன் முக்கிய பங்கு வகிக்கிறது உண்மையில் நீங்கள் பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷனில் பார்த்திருக்கிறீர்கள் குறிப்பிட்ட பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்கள் ஹீட் ஈக்குவேஷன்களுக்கான பவுண்டரி இனிஷியல் வேல்யூ பிராப்ளத்தை நீங்கள் கருத்தில் கொள்ளும்போது அல்லது வேவ் ஈக்குவேஷன் இந்த வகையான ஆடினரி டிஃப்பரன்சியல் ஈக்குவேஷன்களை நீங்கள் காணலாம் இரண்டாவது ஆர்டர் ஆடினரி டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களைச் செய்ய ஏதாவது ஒரு டெக்னிக் அடிப்படையில் நாம் சில பண்புகளை வழங்குவதன் மூலம் பண்பு நார்மல் ஃபார்முக்கு கொடுக்கப்படுகிறது சிம்மெட்ரிக் மெட்ரிக்ஸுக்கு இணையான நார்மல் ஃபார்மில் நீங்கள் வைக்கும் போது ஐகன் வெக்டர் மற்றும் ஐகன் வேல்யூகள் ரியல் மதிப்புகள் மற்றும் நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் நீங்கள் அனைத்து ஐகன் வெக்டர்களையும் பெறலாம் எனவே மேட்ரிக்ஸ் தியரி அடிப்படையில் நம்மிடம் சில செகண்ட் ஆர்டர் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்கள் எப்போதும் உள்ளன நீங்கள் அதை எப்போதும் சிம்மட்றிக் வடிவத்தில் வைக்கலாம் இதனால் நீங்கள் எப்போதும் ஐகன் வெக்டர் மற்றும் ஐகன் வேல்யூகளை காண முடியும் அந்த வடிவம் கம்ப்ளீட் ஆர்த்தோகனல் ஐகன் வெக்டர் இங்கே ஐகன் பன்ஷன் ஏனெனில் அது மெட்ரிக்சை போல பைனிட் டைமன்சன் அல்ல எனவே டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷனின் சொலுஷன் எனவே சொலுஷன்கள் ஃபங்ஷன் ஸ்பேசை உருவாக்கலாம் ஏனென்றால் அது இன்பைனைட் டைமான்ஷன் எனவே இந்த பண்பின் அடிப்படையில் நீங்கள் ஒரு ஐகன் வேல்யூ மற்றும் ஐகன் பன்ஷண்களை வைத்துள்ளீர்கள் ஸ்டர்ம் லியவ்லி ஐ பார்க்கிறீர்கள் நீங்கள் ஸ்டர்ம் லியவ்லி தியரியை உருவாக்கியுள்ளீர்கள் இறுதியில் நாம் பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களின் சொலுஷன்களைக் கண்டுபிடிக்கப் பயன்படுத்தினோம் எனவே நாம் செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களுடன் தொடங்கினோம் அவற்றை டிஃபரண்ஷியல் செய்கிறோம் நாம் எப்போதும் டிஃபரண்ஷியலில் புதிய வேரியபிலாக டிரான்ஸ்லேட் செய்கிறோம் புதிய இண்டிபண்டன்ட் வேரியப்பில்க்கு பதிலாக புதிய வேரியப்பிலை மாற்றுகிறோம் புதிய வேரியப்பில் டிபிகள் பார்மில் இருக்கும் எனவே இந்த 3 வகையான ஈக்குவேஷன்களில் ஒன்று நாம் கருத்தில் கொண்ட வழக்கமான ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷன் ஹீட் ஈக்குவேஷன் மற்றும் இந்த வகையின் புரோடோடைப் ஈக்குவேஷன் போல 3 வகையான ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷன் ஹீட் ஈக்குவேஷன் மற்றும் லாப்லஸ் ஈக்குவேஷன் ஆகும் இந்த ஈக்குவேஷன் ஒவ்வொன்றிற்கும் நாம் டொமைன் ஸ்பேஷியல் டொமைன் அடிப்படையில் இனிஷியல் வேல்யூ பிராப்லங்கள் மற்றும் இனிஷியல் பவுண்டரி வேல்யூ பிராப்லங்கள்களை கருத்தில் கொண்டோம் நேரம் எப்போதும் பாசிட்டிவ் ஹீட் மற்றும் வேவ் ஈக்குவேஷன்களுக்கு இது நடந்தது ஏனென்றால் இவை 2 வெவ்வேறு விஷயங்கள் மற்றும் லாப்லஸ் ஈக்குவேஷனுக்கு இது ஒரு வகையான ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ஈக்குவேஷன் ஆகும் நீங்கள் ஹீட் சமன்பாட்டிற்கான ஸ்டெடி ஸ்டேட் அடையும் போது அது லாப்லஸ் ஈக்குவேஷன் லாப்லஸ் ஈக்குவேஷனுக்கு நம்மால் பவுண்டரி டேட்டா மட்டுமே வழங்க முடியும் இந்தப் கோர்ஸில் நாம் பார்த்த சில டொமைன்களில் மட்டுமே சொலுஷன்கள் யுனிக் சொலுஷன்களை மட்டும் நீங்கள் காணலாம் மேலும் அப்பிளிக்கேஷன்களில் டிரம் பிராப்லங்கள் ஸ்ட்ரிங்கின் வைபிரேஷன் டிரம் ன் வைபிரேஷன் 2 டைமன்ஷன் வேவ் ஈக்குவேஷன் போன்ற பயன்பாடுகள் பிசிக்ஸ் மற்றும் என்ஜினீயரிங் சைன்ஸ் ஆகியவற்றைக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் எங்கு சால்வ் செய்கிறீர்கள் என்றால் நம்மிடம் படிக்க எதுவான ஸ்டர்ம் லூவில்லி பிராப்ளம்மாக நீங்கள் எப்போதும் கொண்டு வருகிறீர்கள் எனவே நாம் படித்த பெரும்பாலான பிராப்லங்கள் பிசிக்ஸ் சைன்ஸ் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நீங்கள் உண்மையிலேயே ஈடுபட்டிருந்தால் நீங்கள் ஏதேனும் புராஜக்டில் இருந்தால் நீங்கள் சில டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களுடன் வேலை செய்கிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் சில மாடல் மீது செய்து பார்க்கிறீர்கள் பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன் மீதும் செய்து பார்க்கிறீர்கள் எனவே டிபிகளாக நீங்கள் ஒரு பிராப்ளத்தை எதிர்கொண்டால் சந்தித்தால் அல்லது நீங்கள் ஒரு பார்ஷியல் டிஃப்பரன்சியல் ஈக்குவேஷனோடு வேலை செய்தால் இது 3 வகைகளில் ஏதேனும் ஒன்றாக இருக்கலாம் எனவே இதற்கு நீங்கள் உங்களால் சில டிரான்ஸ்ஃபர்மேஷனை செய்து இந்த பிராப்லங்கள்களில் ஒன்றை குறைக்க முடிந்தால் உங்கள் வேலையில் இந்த முறைகளைப் பயன்படுத்தலாம் இல்லையெனில் நீங்கள் உண்மையில் விரும்பினால் இந்தப் கோர்சை மேலும் படிக்கலாம் நீங்கள் எப்போதும் சில ஈக்குவேஷன் லீனியர் அல்லாத ஈக்குவேஷன் லீனியர் அல்லாத பார்ஷியல் டிஃபரண்ஷியல் ஈக்குவேஷன்களைப் பார்க்கலாம் முக்கிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் வெறும் மெதொட்கள் மற்றும் சொலுஷன்களைப் புரிந்து கொள்ளாமல் இந்த ஈக்குவேஷன்களின் கேரக்டர்ஸ்டிக்கையும் பார்க்க வேண்டும் அவை சில பண்புகளைக் கொண்டுள்ளன ஒவ்வொரு ஈக்குவேஷனும் மற்றொன்றிலிருந்து வேறுபட்டது எனவே நீங்கள் வேவ் ஈக்குவேஷனோடு தொடங்கினால் அந்த வேகத்தை நாம் பார்க்க முடியும் நீங்கள் புரபோகேஷன் வேகத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் அதாவது உங்களிடம் ஒரு கேரக்டரிஸ்டிக் வேரியபில் உள்ளது உங்களிடம் η மற்றும் ξ ஆகிய 2 புதிய மாறிகள் உள்ளன பின்னர் அவை உண்மையில் x ct மற்றும் xct அதனால் அவை இவை கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எனவே அவை புராபகேஷன் ஆகின்றன வேவ் ஈக்குவேஷனுக்கு நீங்கள் காணக்கூடிய புராபகேஷன் வரையறுக்கப்பட்ட வேகத்தைக் கொண்டுள்ளது ஆனால் பாரபோலிக் ஈக்குவேஷனுக்கு இது பொருந்தாது எனவே நம்மிடம் ut மற்றும் uxx உங்களிடம் இது இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு இங்கே கேரக்டரிஸ்டிக் இல்லை ஆனால் நீங்கள் இன்பினிட் புராபகேஷன் வேகத்தைக் கொண்டுள்ளீர்கள் இங்கே என்ன நடந்தாலும் அது எந்த நேரத்திலும் இனிஷியல் டொமைனில் டிஸ்கண்டுனிடி இருந்தால் அது எந்த நேரத்திலும் ஸ்மூத்தாகிவிடும் எனவே வரையறுக்கப்பட்ட நேரத்திற்குப் பிறகு நீங்கள் இனிஷியல் டேட்டா டிஸ்கண்டினுவுஸ் எதை கொடுத்தாலும் டிஸ்கண்டினுவுஸ் இனிஷியல் டேட்டா ஸ்மூத்தாகிவிடும் அதாவது அது டிபரன்ஷியெட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஆனால் வேவ் ஈக்குவேஷனுக்கு அப்படி இல்லை நீங்கள் இனிஷியல் டேட்டா ஒருவித டிஸ்கண்டினுவுஸ் கொண்டிருந்தால் நீங்கள் ux 0f ஐ கொடுக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அந்த f ஒரு பீஸ்வைஸ் கண்டினுவுஸ் பன்ஷன் காலப்போக்கில் இந்த டிஸ்கண்டினுவுஸ் பரப்புதலின் வேகத்துடன் பரவும் அது c அதுதான் நமது ஹைபர்போலிக் ஈக்குவேஷன் செயல்படுகிறது எனவே இந்த பரபோலிக் ஈக்குவேஷன் ஹீட் ஈக்குவேஷன்களைப் போல செயல்படுகின்றன உண்மையில் ஹீட் ஈக்குவேஷனில் நீங்கள் டிஃப்பூசிவ் ஈக்குவேஷனைக் காண்கிறீர்கள் நீங்கள் டிஃப்பூசிவ் ஈக்குவேஷனை அழைக்கிறீர்கள் லாப்லஸ் ஈக்குவேஷனை நாம் பார்த்திருக்கிறோம் எனவே பவுண்டரி டேட்டா ஒரு ஸ்டெடி ஸ்டேட் ஹீட் ஈக்குவேஷனாக மட்டுமே வழங்கப்பட வேண்டும் நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு வழக்கமான ஏலிப்டிகள் ஈக்குவேஷனாகும் ஹீட் ஈக்குவேஷனில் நீங்கள் ஸ்டெடி ஸ்டேட்டை அடையும்போது இந்த முறை மூலம் நாம் தீர்த்த லாப்லஸ் ஈக்குவேஷன் அதுதான் இந்த ஈக்குவேஷன்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் சந்தித்திருந்தால் இந்த முறைகள் பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஈக்குவேஷன்களைப் பற்றி மேலும் படிக்க மற்ற புத்தகங்கள் மேம்பட்ட புத்தகங்களைப் பார்க்க நான் பரிந்துரைக்கிறேன் மேலும் நீங்கள் நான் லீனியர் ஈக்குவேஷன்களில் பார்ஷியல் டிஃப்பரன்சியல் ஈக்குவேஷன் புத்தகங்களைப் பார்க்கலாம்